பேசிக் ப்ரோடோகால்ஸ் ஆப் இண்டஸ்ட்ரியல் டிசைன் வணக்கம் உங்கள் அனைவரையும் டிசைன் ப்ரக்டிஸ் கோர்ஸ்ஸின் மூன்றாவது தொகுதிக்கு வரவேற்கிறேன் இனி நாம் தொழில் கூடங்களில் உற்பத்தி செய்யப்படும் ப்ராடக்ட்களை வடிவமைப்பு செய்வதற்கான அடிப்படை நெறிமுறைகளை பற்றி பேச இருக்கிறோம் இது பல நிலைகளைக் கொண்ட ஒரு முறையாகும் மேலும் இதில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குவதற்கு உபயோகமான பல தகவல்களை பெறமுடியும் இவைகளில் ப்ராடக்ட் பற்றிய புதிய யோசனைகள்மேலும் சிறப்பு அடைவதற்கான ஆராய்ச்சி விரிவான ப்ராடக்ட் பற்றிய திட்டஅமைப்பு மற்றும் ஒவ்வொன்றின் விவரக்குறிப்புகள் அமைப்பு உற்பத்தி நிலையில் செய்யப்படவேண்டியவைகள் போன்ற தகவல் கிடைக்கும் இவை பற்றி பார்க்கும் முன்னர் நான் உங்களிடம் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தற்போதைய சமகாலத்திய வடிவமைப்புத்துறை மிகவும் அதி நவீனமாக மாறி உள்ளது மேலும் இதில் ப்ராடெக்ட் வடிவமைப்பில் பொறியியல் பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே இதில் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை வடிவமைப்புத்துறை அல்லாமல் ஒரு நிறுவனத்தின் நிதிதுறை உற்பத்தித் துறை மேலும் ஒரு பொருளை விற்றபின் வழங்கப்படும் விற்பனை மற்றும் சேவைகள் துறை இவை அனைவருமே இணைந்து ஒரு ப்ராடக்ட்டின் மிக அடிப்படையான வடிவமைப்பை தேவையின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் இப்படி ஒரு நிலை எப்பொழுது உருவாகியது எனில் ஒவ்வொரு துறையும் ப்ராடக்ட் உருவாக்கத்தின் ஒவ்வொரு நிலையிலும் அவரவர் பணிகளை மேற்கொள்கின்றனர் எனவே தொடக்கத்திலேயே இவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்கவிட்டால் இறுதியில் பல குளறுபடிகள் ஏற்படுகின்றன எனவே இவ்வாறு இருப்பது ஒரு ப்ராடக்ட் வடிவமைப்பின் முழுமைபெற்ற அணுகுமுறை அல்ல எனவே ஒவ்வொரு முறையும் ப்ராடக்ட் உருவாக்கத்தில் பல நிலைகளில் பங்களிக்க கூடிய அனைவரும் தொடக்கத்திலேயே கூடி சந்தித்து விவாதித்து பின் அனைவரும் ஒத்துக் கொள்ளக் கூடிய முடிவுகளை மேற்கொள்வதால் பலமுறை ப்ராடக்ட்டின் வடிவமைப்பு மாற்றம் போன்ற தேவை இருக்காது ஒருவேளை இவ்வாறு நடக்காமல் போனால் ப்ராடக்ட் வடிவமைப்பு முறையில் அதிக செலவுகள் நிறுவனத்திற்கு ஏற்படும் டன்ஜிபில் அல்லது இன்டன்ஜிபில் ப்ராடக்ட் என ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அனைவரும் ஒத்துக் கொள்ளக்கூடிய உண்மை ஒரு ப்ராடக்ட் டிசைன் முறைக்கு அடிப்படைத் தேவை பிரச்சனைதேவை கண்டறிதல் அவைகளை தீர்க்க யோசனைகளை திரட்டுவது திரட்டிய யோசனைகளில் சிறந்தவற்றை தேர்ந்து எடுப்பது பின்னர் ஆராய்ந்து முடிவுகளை மேற்கொண்டு அதனை செயல்முறைப்படுத்துவது என்பவைகளாகும் எனவே இது நுகர்வோரை மையப்படுத்தி மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய ஒரு முறையாகும் இதில் ஒரு வடிவமைப்பாளரின் முதல் வேலை நுகர்வோருக்கு உள்ள பிரச்சனை என்ன என்பதை கண்டறிவது ஆகும் எடுத்துக்காட்டாக கண் பார்வை இழந்தவர்கள் அவர்கள் செல்லும் வழித்தடத்தை ஒரு குச்சியை கொண்டு அறிந்து கொள்வர் இவ்வாறு எல்லா இடங்களுக்கும் இந்த குச்சியை எடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் எனவே இதற்கு மாற்றாக சிறிய அளவிலான சென்சார் கருவிகளை பார்வை இழந்தவர்கள் உடுத்தும் ஆடையில் வைத்துக் கொள்வதன் மூலமாக தீர்க்கலாம் அல்லது இந்த குச்சியின் முனையில் ஒரு சக்கரம் அமைப்பை பொருத்துவதன் மூலம் வழித்தடத்தில் அமைந்துள்ள மேடுபள்ளங்களை புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் எனவே உளவியல் ரீதியாக நுகர்வோருக்கு இருக்கக்கூடிய தேவையை அறிந்து கொள்வது என்பதும் ஒரு வெற்றிகரமான ப்ராடக்ட் உருவாக்கத்திற்கு தேவைப்படுகிறது ஒரு வெற்றிகரமான ப்ராடக்ட் உருவாக்கம் என்பது இருக்கக்கூடிய தேவையை சரியாக புரிந்துகொண்டு அவற்றைச் சார்ந்த பண்புகளையும் திருப்திப்படுத்தும் வகையில் அமைவதில் இருக்கிறது எனவே இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது தேவை என்ன என்பதை அறிய நிச்சயமாக வியாபார கள விவரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் உருவாக்கும் ப்ராடக்ட்டினை உபயோகிப்பதில் ஆர்வமாக இருக்கும் பல்வேறு நுகர்வோரை சந்தித்து அவர்களிடம் தேவையான விவரங்கள் சேகரிப்பது களஆய்வுகள் முதலானவை மற்றும் உளவியல் ரீதியாக அவர்களின் தேவை மற்றும் அவர்களின் பழக்கவழக்கங்கள் இவை அனைத்தையும் கருத்தில்கொண்டு வடிவமைப்பாளரின் உள்ளுணர்வின் அடிப்படையிலும் மற்றும் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலும் உண்மையில் பிரச்சினை என்ன என்பதை கண்டறிய வேண்டும் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நோட்புக் வகை லேப்டாப் என்பதை வடிவமைக்க வேண்டும் என்று எடுத்துக் கொண்டால்நோட்புக் வகையிலானவை எளிதில் எங்கும் எடுத்துச் செல்லும் வகையிலும் குறைந்த எடை கொண்டதாகவும்தரமான கீபோர்டு அமைப்புடனும் பொதுவாக பயன்பாட்டிலுள்ள பிரீப்கேஸ் அளவுகளுக்குள் பொருந்துமாறும் இருக்க வேண்டும் இவைகள் தான் பொதுவாக மக்கள் கூறும் கருத்துகளாக இருக்கின்றன எனவே இவைகளே தேவை என்று அடிப்படையாகக் கொண்டு நோட்புக் வடிவமைப்பாளர் நுகர்வோரின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் இவற்றை அமைத்து அதற்கு பொருந்தும் வகையிலான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் கொண்டு தொடர்ந்து வடிவமைப்பை மேற்கொள்ள வேண்டும் இவை நமக்கு அடிப்படை வடிவமைப்பு பிரச்சனைகளை அறிந்து கொள்ள உதவுகின்றன நீங்கள் ஒரு லேப்டாப் ஒன்றினை உருவாக்க வேண்டும் அது சிறிய பிரீப்கேஸ் உள்ளே பொருந்தும் அளவிலும்சர்வதேச மொழிகளில் தட்டச்சு செய்யும் வகையில் கீபோர்டு மற்றும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அமைப்பையும் எங்கும் எளிதாக எடுத்துச் செல்லும் வகையிலும் நீண்ட நேரம் பயன்படுத்துவதற்கு ஏதுவான பேட்டரிகள் கொண்டிருக்க வேண்டும் இதன் காரணமாக நுகர்வோர் தங்களது பயணத்தில் இருக்கும் பொழுதும் வேலை இடங்களிலும் இதனை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பன போன்ற பல்வேறு வகையான அம்சங்களுடனும் மற்றும் ஒரு கம்ப்யூட்டரில் அமைந்துள்ள அம்சங்களையும் நோட்புக் பெற்று நுகர்வோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுவே நுகர்வோரின் தேவைகளை அறிவதற்கான முதல்படி தேவைகள் என்ன என்று அறியப்பட்ட உடன் நமக்கு அவை அடிப்படையில் பல்வேறு யோசனைகள் தோன்றும் இந்த யோசனைகளை வடிவமைப்புக் குழு இருக்கின்ற தேவைகளின் அடிப்படையில் உள்ளமைந்த பிரச்சனைகளை தீர்க்கும் யோசனைகளை உருவாக்கி எவ்வாறு அவற்றைத் வெவ்வேறு முறையில் தீர்ப்பது என்பது பற்றியும் விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் பொதுவாக கூட்டு விவாத அமர்வு போன்றவை மூலம் அவர் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வடிவமைப்பு முறையில் ப்ராடக்ட் உருவாக்கத்தில் அடிப்படை தேவை அம்சங்களை முடிவு செய்து தற்போது கண்டறிந்துள்ள தேவையையும் அதற்கான தீர்வுகளையும் கூடி விவாதித்து முடிவு எடுப்பர் உதாரணமாக நாம் எடுத்துக் கொண்ட நோட்புக் வகை லேப்டாப்பில் தொழில்நுட்ப அடிப்படையில் லேப்டாப்பில் பயன்படுத்தப்படும் எந்த வகை சர்க்யூட்களை பயன்படுத்த இருக்கிறோம் மற்றும் எடை குறைவாக இருக்க எந்த வகை மூலப்பொருட்களை பயன்படுத்த இருக்கிறோம் மேலும் இதில் வடிவமைப்பு முறையில் அமைந்துள்ள சிக்கலான அம்சங்கள் பற்றியும் எடுத்துக்காட்டாக நுகர்வோர் எளிதில் இயக்கும் சர்வதேச தரத்திலான யூசர் இன்டெர்பெஸ் வடிவமைப்பு மேலும் அனைத்து அம்சங்களுடன் போட்டி மிகுந்த சந்தையில் மற்ற நிறுவனங்களின் தயாரிப்புகளோடு போட்டிபோடும் விலையில் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் இதன் நம்பகத்தன்மை சோதனை செய்து பார்க்கும் அம்சங்கள் மற்றும் உற்பத்தி செய்யும் அம்சங்கள் போன்றவை அனைத்தும் விவாதத்தில் இடம்பெற்று அவற்றுக்கான யோசனைகள் கிடைக்கப் பெற்று விடும் இந்த யோசனைகளின் அடிப்படையில் ப்ராடக்ட்டின் இறுதி வடிவமைப்பு இருக்கும் இந்த விவாதங்களில் தோன்றும் அனைத்து யோசனைகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது இல்லை இது போன்ற விவாதங்களில் மிகப்பெரிய அளவிலான அணிகள் பங்கேற்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கு எத்தனை மக்கள் கூடி யோசனைகளில் பங்களிப்பு செய்கின்றார்கள் என்பது முக்கியமல்ல இவ்வாறு விவாதங்களில் வடிவமைப்பாளர் மொழியில் இதனை ஹண்டிங் என்று அழைப்போம் அதாவது நமக்கு தேவையான புதுமையான யோசனைகளை விரட்டி பிடிப்பதைத்தான் இவ்வாறு அழைப்போம் எனவே எப்பொழுதுமே வித்தியாசமான கண்ணோட்டத்தில் சிந்திப்பது என்பது மிகச் சிறந்த ஒரு பயிற்சி பிரைன் ஸ்டார்மிங் போன்ற அமர்வுகளை எவ்வாறு நடத்துவது மற்றும் இவற்றை நடத்துவதற்கான தேவை என்ன என்பதை இந்த கோர்ஸ்ஸின் ஒரு தொகுதியில் விவாதிக்கலாம் இதுபோன்ற விவாத அமர்வுகளின் பொழுது அடிப்படை கோட்பாடு என்னவென்றால் அனைவரும் மற்றவரின் யோசனைகளை மதித்து நடக்க வேண்டும் இதன்மூலம் மட்டுமே அதிகப்படியான யோசனைகள் நமக்கு கிடைக்கும் இவற்றின் மூலமே வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அமையும் யோசனைகள் மற்றும் செயல்படுத்த முடியாத யோசனைகள் எவை என்று நாம் அறிய முடியும் ஒரு வடிவமைப்பு பற்றிய யோசனை உருவாக்கம் நடந்த பிறகு அடுத்த நிலையாக இதில் உருவாக்கப்பட்ட யோசனைகளில் நடைமுறைப்படுத்த கூடியவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த தேர்ந்தெடுப்பு முறையில் யோசனை உருவாக்க முயற்சியின்போது கிடைத்த நல்ல யோசனைகளின் மூலம் கிடைக்கும் பயனை அளவீடு செய்ய வேண்டும் உதாரணமாக லேப்டாப்களுக்கு தேவையான குறைந்தபட்ச இடம் என்பது அதில் அமைந்திருக்கக் கூடிய முக்கியமான பாகங்களை பொருத்தும் அதன் உறுதித்தன்மைக்கு தேவையான அம்சங்களைப் பொருத்து முடிவு செய்யப்படும் அவ்வாறு முடிவு செய்யப்படும் அளவு ஒரு பிரீப் கேஸ் உள்பொருந்துமாறு அமைய வேண்டும் என்பது யோசனை உருவாக்கத்தின் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய தேவையாகும் மேலும் இதன் வடிவமைப்பில் மேற்பரப்புகள் மற்றும் இதன் வெளிப்புற அமைப்பு இதன் மொத்த வடிவம் மற்றும் அழகினை மெருகேற்றும் வகையில் அமைய வேண்டும் எனவே யோசனைதேர்வு முறையின் பொழுது இந்த முக்கியமான தகவல்கள் அனைத்தும் இடம்பெறும் தேர்வு பெற்ற யோசனைகளில் மிகச் சிறந்த யோசனை தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு இறுதியான வடிவமைப்பிற்கு எடுத்துச்செல்லப்படும் இந்த சிறந்த வடிவமைப்புக்கான யோசனைகளை தேர்வுசெய்யும் ஆய்வுகளின் பொழுது ப்ராடக்ட் உருவாக்கத்துக்கு ஆகும் செலவு தேவையான இயக்க அம்சங்கள் சந்தைப்படுத்துதல் இவைகளின் கண்ணோட்டத்தில் முடிவுகள் மேற்கொள்ளப்படும் இவை அனைத்தும் அளவு சார்ந்த ஆய்வு முறைகள் ஆகும் இதில் தேர்வாகும் அனைத்து யோசனைகளும் வடிவமைப்பு விவர வரைபடத்தில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து உற்பத்தி முறையிலும் இடம்பெறும் இதுவே ஒரு ப்ராடக்ட் வடிவமைப்பின் இறுதிக் கட்டமாகும் இதனைத்தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் தான் அனைத்து வடிவமைப்பு மற்றும் ஆய்வுகளிலும் தேர்வு பெற்ற யோசனைகள் இறுதியான வடிவமைப்பில் இடம்பெறும் மேலும் இந்த கட்டத்தில் தேர்வு பெறும் யோசனைகள் குறைந்த உற்பத்தி செலவு மற்றும் நுகர்வோர் எதிர்ப்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தர அம்சங்களை அதிகமாக பெற்றவையே இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த யோசனைகளில் மிகச் குறைந்த நேரத்தில் உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு ப்ராடக்ட் ஆக வழங்கும் வகையில் உள்ள யோசனைகளையே உற்பத்தி நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் ப்ராடக்ட் உருவாக்கத்தின் பொழுது குறைந்த லிட் டைம் என்பதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஒரு பொருளை வடிவமைத்து உற்பத்தி செய்வதற்கு அதன் உற்பத்தி செலவு லிட் டைம் மற்றும் தரம் இந்த மூன்று அடிப்படையில் அமைந்த இயற்கையான நுகர்வோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் யோசனையே இறுதியாக தேர்வு செய்யப்படும் இந்த மூன்று எதிர்பார்ப்புகளை தவிர தற்போது நான்காவதாக உள்ள எதிர்பார்ப்பு மிகவும் பிரபலமடைந்து வருகிறது அது ஒரு பொருள் தனிப்பயனாக்கம் அம்சத்தை பெற்றிருப்பது இதன் அடிப்படையில் ஒருவர் எதிர்பார்க்கும் அம்சங்கள் அனைத்தும் அந்த பொருளில் இடம்பெற்றிருக்கும்படி செய்வது எனவே தொடக்கத்திலேயே நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணம் நமது வடிவமைப்பு இருந்தால் இந்தக் கட்டத்தில் நாம் நுகர்வோர் அவரவர் விரும்பும் அம்சங்களை சேர்த்துக்கொண்டு வடிவமைப்பது என்பது பற்றி முடிவு செய்ய முடியும் பின்னர் சேர்த்த அம்சங்களைக் கொண்டு வடிவமைப்பு கோப்புகளை உருவாக்க வேண்டும் இதில் ப்ராடக்ட் உருவாக்கத்திற்கான மூலப்பொருள்கள் பற்றிய விவரங்கள் அதன் அளவுகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டாலரன்ஸ் மதிப்புகள் மற்றும் நாம் விரும்பும் சர்ஃபேஸ் ராப்னஸ் போன்ற தகவல்கள் ப்ராடக்ட்டின் ப்ளூ பிரிண்ட் வரைபடத்தில் இடம் பெற்றிருக்க வேண்டும் இதனை அடிப்படையாகக் கொண்டு உற்பத்தி மற்றும் உருவாக்கத்திற்கு தேவையான விவரங்கள் இடம்பெற்று இருக்குமாறு அமைய வேண்டும் இவ்வாறுதான் ஒரு வடிவமைப்பு பல கட்டங்களாக நிகழ்கிறது இங்குள்ள ப்லொவ் சார்ட் விவரங்களைப் பார்க்கும் பொழுது வடிவமைப்பு என்பது முதலில் தேவைகளை பூர்த்தி செய்யும் யோசனைகளில் தொடங்கி பின்னர் தேர்வு முறை பின்பற்றப்பட்டு அதன்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசனை களுக்கான ஆய்வு அதன்பின் அவற்றில் எதனைத் தேர்தெடுப்பது என்பது பற்றிய முடிவு மேற்கொள்ளப்படுகிறது எடுத்துக்காட்டாக நாம் நமது ப்ராடக்ட் உற்பத்தி செய்யும் பொழுது அதை அதிக விலையில் தனி பயனாளர்கள் விரும்பும் வகையில் உள்ள அம்சங்களைக் கொண்டு உருவாக்குவதா அல்லது குறைந்த செலவில் பெரும்பாலான மக்கள் விரும்பும் பொதுவான அம்சங்கள் கொண்டு உருவாக்குவதா என்பது பற்றிய கேள்விக்கு முடிவு தெரிந்துவிட்டால் இதன் உற்பத்தி செயலாக்கத்தை தொடங்கலாம் இல்லையெனில் நாம் மீண்டும் மீண்டும் இவை பற்றி மேலும் சிந்தித்தாக வேண்டும் இவற்றை நாம் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு ஏற்றவாறு அவைகளுக்கு என்று உள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் இங்கு உள்ள இந்த சுழற்சி முறை மேலிருந்து கீழாக பல தடவை நிகழ்ந்து அனைத்து நிலைகளிலும் தேவையான அம்சங்கள் கொண்டு தேர்வு பெற்று இறுதியாக உற்பத்தி முடிவை மேற்கொள்ள முடியும் இது மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் ஒரு ப்ராடக்ட் வடிவமைப்பின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிகழும் இந்த ப்ராடக்ட் வடிவமைப்பு முறையை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது நுகர்வோரின் தேவையை அடிப்படையாகக் கொண்டு வடிவமைப்பை மேற்கொள்வது இது மிகப்பெரிய துறை இவை பற்றி நான் நமது விரிவுரையின் தொடக்கத்தில் இருந்தே பல தடவை சொல்லி இருக்கிறேன் மற்றொன்று விவரக்குறிப்புகள் அடிப்படையில் வடிவமைப்பை மேற்கொள்வது எனவே வடிவமைப்பு முறையை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் இவற்றில் ஒரு பிரிவில் கான்சப்ட்சுவல் டிசைன் ஃபேஸ் என்று அழைப்போம் இதில் வெவ்வேறு நிலைகள் உள்ளன எவ்வாறு தேவைகளை விவரிப்பது எவை அடிப்படையில் தேவைகளை உருவாக்குவது ஏற்கனவே சந்தையில் இருக்கும் இதே வகையான மற்றொரு ப்ராடக்ட் உடன் ஒப்பீடு செய்ய முடியுமா இதே வகையான ப்ராடக்ட் உற்பத்தி செய்து சந்தையில் விற்கும் மற்ற நிறுவனங்களைப் பற்றி உங்களால் பேச முடியுமா சந்தையில் உள்ள போட்டியாளர்களுடன் ஒப்பிடும் பொழுது உங்களுடைய ப்ராடக்ட்டை எந்த அளவில் ஒப்பீடு செய்கிறீர்கள் எனவே இவை யாவும் தேவையை நிர்ணயிக்கும் முன்னதாகவே அதன் தரம் பற்றிய விவரங்களை கண்டறியும் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய களங்கள் ஆகும் இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ள தேவைகளின் அடிப்படையில் ஒரு ப்ராடக்ட் பற்றிய விவரமான விவரக்குறிப்புகள் சேகரிப்பு நீங்கள் செய்ய வேண்டும் இது ப்ராடக்ட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் என்றழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் மற்ற நிறுவனங்கள் உருவாக்கியுள்ள பொருட்களில் வடிவமைப்பில் உள்ள அறிவுசார் சொத்துக்களை பற்றியும் தகவல் சேகரிக்க வேண்டும் இதன்மூலம் உங்களது வடிவமைப்பில் மற்றவரின் அறிவுசார் சொத்து இடம்பெறாத வண்ணம் பார்த்துக்கொள்ள முடியும் இறுதியாக உள்ள தேவைகளை மொத்தமாக கொண்டு பிரைன் ஸ்டார்மிங் அமர்வில் உருவாகும் கருத்துக்களை பல்வேறு வகையான கருவிகள் எடுத்துக்காட்டாக ஃபங்க்ஷன்ல் டீகாம்போசிஷன் அல்லது உருவவியல் சார்ந்த அட்டவணைகள் போன்றவற்றைக் கொண்டு முடிவு செய்யலாம் இவற்றைப் பற்றி நாம் மேலும் விரிவாக பின்னர் வரும் வகுப்புகளில் பார்க்கலாம் இதன்பிறகு மறுஆய்வு செய்து இதில் தேர்ந்தெடுக்கப்படும் யோசனைகள் அனைத்தும் டெசிசன் மேட்ரிஸ் சிஸ்டம் கருத்து தேர்வு அணுகுமுறை என்ற தேர்வு முறைகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியாக கிடைக்கும் யோசனை இரண்டாவது பெரும் வடிவமைப்பு பிரிவான எம்பாடிமெண்ட் டிசைன் என்பதற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இதில் நாம் உருவாக்க நினைக்கும் ப்ராடக்ட் பற்றிய செயல்திறன் ஆய்வு இதுவரை உருவாக்கம் பெற்ற யோசனைகள் மற்றும் தேவை அடிப்படையில் மிக விரிவாக மேற்கொள்ளப்படும் இதில் ப்ராடக்ட் கட்டமைப்பு பற்றியும்இதில் இடம்பெறும் பாகங்களின் தோற்றஅமைப்புஅவைகளின் இயக்கம் மற்றும் மொத்த உள்ளமைப்பு பற்றியும் அவை உருவாக்கப்படும் மூலப்பொருள்கள் மற்றும் உற்பத்தி முறை அல்லது தொடக்க நிலையில் நாம் எடுத்துக்கொள்ளும் அளவுகள் பற்றி விவாதிக்கலாம் இந்த கட்டத்தில் இவை கொண்டு தோராய வரைபடம் மூலம் வடிவமைப்பு மற்றும் மொத்த உள்ளமைப்பு பற்றிய விவாதங்கள் தொடங்கும் இதற்கு அடுத்த கட்டமாக பேராமெட்ரிக் டிசைன் கட்டத்தில் இதுவரை உள்ள அனுபவத்தின் மூலம் எவ்வாறு ஒரு வலுவான வடிவமைப்பை மேற்கொள்வது எவ்வாறு இதன் டாலரன்ஸ் மதிப்புகளை இறுதி அளவுகளில் மேற்கொள்வது மேலும் இந்தக் கட்டத்தில் மிக முக்கியமானது எவ்வாறு அளவுரு சார்ந்த வடிவமைப்பில் உற்பத்தி முறைக்கு ஏற்றவாறு வடிவமைப்பை மேற்கொள்வது போன்றவை மேற்கொள்ளப்படும் இதனை டிசைன் பார் மேனுஃபேக்சர்எபிலிட்டி என்று நாம் அழைப்போம் இறுதியாக இவை அனைத்தும் ஒன்றுபடும் பொழுது அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய வடிவமைப்பு அல்லது வரைபடம் எம்பாடிமெண்ட் டிசைன் முறையில் ஒவ்வொரு நிலைகளிலும் கிடைக்கப்பெற்ற விளக்கக் குறிப்புகளுடன் கிடைக்கும் இந்த வடிவமைப்பில் ஒருபுறம் கான்செப்ட்சுவால் டிசைன் என்னும் பெரும் பிரிவில் யோசனை உருவாக்கம் மற்றும் தேவை அடிப்படையில் உருவாகும் யோசனைகளை மதிப்பிடுதல் என்றும் மற்றொருபுறம் முழுமையாக விவரிக்கப்பட்ட ப்ராடக்ட் விவரங்கள் அதன் இயக்கம் பற்றிய ஆய்வு அனுபவத்தின் மூலம் நாம் மதிப்பீடு செய்த காரணிகளைக் கொண்டு ப்ராடக்ட் அம்சங்களை மேலும்வலுவாக்க முயற்சிக்கிறோம் இதன் மூலம் மிகச் சிறந்த வடிவமைப்பு தேர்வு செய்யப்பட்டு இறுதியாக அதன் அளவு விபரங்கள் மற்றும் டாலரன்ஸ் மறுமதிப்பீடு உற்பத்தி முறை அடிப்படையில் மறுஆய்வு செய்யப்பட்டு இறுதியான வடிவமைப்பாக மாற்றம் அடைந்து பின்னர் உற்பத்திக்கு அனுப்பப்படுகிறது இனி இன்ஜினியரிங் டிசைன் ப்ராசஸ் என்பதை இந்த இரண்டு பெரும் பிரிவுகள் கொண்டு அளவீடு செய்ய முயற்சிக்கலாம் இதன்பின் இவற்றை அறிய தேவையான சிறிய விளக்கங்கள் பற்றியும் பார்க்கலாம் கான்செப்ட்சுவால் டிசைன் முறைக்குப் பின்வரும் நிலைகள் உள்ளன முதலாவது நுகர்வோரின் தேவையை புரிந்து கொள்ளுதல் இதற்காக உலகம் முழுதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாடல் பற்றி நான் பேச இருக்கிறேன் அது ஸ்டான்போர்டு மாடல் பார் டிசைன் திங்கிங் என்பதாகும் இது ஒவ்வொரு தனி மனிதன் விருப்பத்தை புரிந்து கொள்ள கண்டறியப்பட்ட விரிவாக வழிமுறைகள் பற்றிய தகவல்களை கொடுக்கிறது நாம் தீர்க்க வேண்டிய பிரச்சினை என்பது அதன் தேவையில் இருந்துதான் துவங்குகிறது எனவே உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய நிலை இது பற்றி சரியாக அறிந்து கொள்ள நாம் உலகம் முழுவதும் உள்ள வெவ்வேறு வடிவமைப்பு தத்துவங்கள் அடிப்படையில் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி விவரங்களை சேகரிக்க வேண்டும் இவை அனைத்தும் இன்ஜினியரிங் டிசைன் விவரங்கள் இவற்றில் அறிவுசார்சொத்துரிமை விவரங்கள் அதாவது மற்றவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ள அறிவுசார் சொத்துக்கள் போன்றே அமைந்துள்ளதா என்பதை சோதித்து இறுதியாக தேவை காரணமாக உள்ள பிரச்சனை என்னஎன்பதை கண்டுபிடிப்பதே நிலை ஒன்று என்பதாக அமைகிறது பின்னர் பல்வேறு வடிவமைப்பு கோட்பாடுகள் கொண்டு மறுஆய்வு செய்து இறுதியாக சரியான வடிவமைப்பு கோட்பாட்டினை தேர்வுசெய்து ப்ராடக்ட் கட்டமைப்புகளையும் மேலும் விரிவான விவரங்கள் மற்றும் இயக்க அம்சங்கள் போன்றவற்றை முடிவு செய்யலாம் இனி அடுத்ததாக எவ்வாறு முற்றிலும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இங்கு உள்ள இந்த இரண்டு நிலைகளில் ஒரு யோசனை பற்றிய விவரங்களை சேகரிப்பது என்பதைப்பற்றி நான் பேச இருக்கிறேன் நாம் ஏற்கனவே நன்கு அறிந்தது போல டிசைன் திங்கிங் என்பது இன்றைய காலகட்டத்தில் முற்றிலும் நுகர்வோரை மையப்படுத்தி அமைந்த அணுகுமுறை என்பதை விளக்க ஏற்கனவே கடந்த இரண்டு விரிவுரைகளில் போதிய எடுத்துக்காட்டுகள் கொண்டு எங்கெல்லாம் நுகர்வோரை மையப்படுத்தி அமைந்த அணுகுமுறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட டிசைன் திங்கிங் புதுமைகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதை பற்றி நான் முக்கியமாக குறிப்பிட்டு இருக்கிறேன் என்று எண்ணுகிறேன் எனவே டிசைன் திங்கிங் என்பது புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள நுகர்வோரை மையப்படுத்திய அணுகுமுறை ஆகும் மேலும் இது வடிவமைப்பாளரின் கைவண்ணத்தில்நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படும் புதிய தொழில்நுட்பங்களின் உதவிகொண்டு ஒரு வெற்றிகரமான வியாபாரத்தை உருவாக்குகிறது இவ்வாறுதான் நீங்கள் டிசைன் திங்கிங் அணுகுமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு புதுமையான கண்டுபிடிப்பு நிகழ்வுகள் அனைத்தும் நன்கு விவரிக்கப்பட்ட முறையை பின்பற்றாமல் நிகழாது புதுமையான கண்டுபிடிப்புகள் உருவாவதற்கு காரணம் அடிப்படையில் அமைந்துள்ள தேவை முழுமையாக பூர்த்தி அடையாமல் இருந்து அதை உணர்ந்து புதுமையான கண்டுபிடிப்புகள் இவைகளுக்கு தீர்வாக அமைகின்றன இதுவே புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கான விளக்கமாகும் அடிப்படையில் நாம் இங்கு யோசனைகளுக்கான தேடுதல் வேட்டையில் ஈடுபட வேண்டும் இது யோசனை சேகரித்தல் போன்றது அல்ல இப்பொழுது நான் தேடுதல் வேட்டை மற்றும் சேகரித்தல் இவற்றைப் பற்றிய கருத்துக்களை உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் விளக்குகிறேன் இன்றைய காலத்தில் புதுமையான கண்டுபிடிப்புகள் என்பது வரம்புகள் இன்றி தேடுதல் வேட்டை ஆக அமைந்திருக்கிறது எடுத்துக்காட்டாக தேடுதல் வேட்டை பற்றிபார்க்கும் பொழுது தேடுதல் வேட்டை என்பது பல்வேறு சூழ்நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுவது எனவே குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு நீங்கள் பல இடங்களுக்கு அலைந்து பிரிந்து இறுதியாக இலக்கை அடைவது போன்றது இங்கு இலக்கு என்பது நாம் தேடிக் கொண்டிருக்கும் இதுவரை இல்லாத அடுத்தகட்ட புதுமையான கண்டுபிடிப்பு என்பதாகும் எனவே இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது போல மேலும் கீழும் மற்றும் வளைவு வாக்கில் அமைந்த கோடுகளைப் போன்று வடிவமைப்பு அணி விவாதம் சென்றுகொண்டிருக்கும் இந்நிகழ்வு ஹண்டிங் எனப்படும் ஆனால் சேகரித்தல் என்பது நாம் நன்கு அறிந்த ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றிச் சென்று இலக்கை அடைவது இது எவ்வாறெனில் ஆதிகாலத்தில் மனிதன் என்னென்ன இடத்தில் தனக்கான உணவு கிடைக்கும் என்பதை கூட்டமாக சென்று அந்த இடங்களில் தனது பசியைப் போக்கிக் கொள்வது போன்றது இது எவ்வாறு சாத்தியம் எனில் அந்த இடங்களைப் பற்றி அவர்களுக்கு இருந்த முந்தைய அறிவு காரணமாக சாத்தியமானது இதனால் அவர்கள் அதிக நேரம் செலவிட வேண்டியதில்லை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு மிக சுலபமாக சென்று தனது இலக்குகளை அடைய முடியும் இவ்வாறான அணுகுமுறை புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்காது புதுமையான கண்டுபிடிப்பு என்பது இங்கு உள்ளதைப் போன்று அலைந்து திரிந்து பின்னர் ஒரு புதுமையான திசையில் ஒரு யோசனை பற்றி சிந்தித்து தொடக்கத்தில் அது சாத்தியமில்லை என்று தோன்றினாலும்நீண்ட காலமாக நிலவி வரும் ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வாக அமைவதையே ஒரு புதுமையான ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதுவே டிசைன் திங்கிங் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கான ஹண்டிங் முறை எனப்படும் இவ்வாறு ஒரு புதுமையான கண்டுபிடிப்புக்கான யோசனைக்காக தேடுதல் வேட்டை நடத்தும் பொழுது சில குறிப்பிட்ட விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் அவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டிய முதலாவது விதி தேடுதல் வேட்டையின் போது தனியாக செல்லக்கூடாது அவ்வாறு சென்றால் சில சமயங்களில் மரணம் ஏற்படலாம் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது என்றால் உங்களால் வியாபாரத்தில் நிலைத்திருக்க முடியாது என்று எடுத்துக் கொள்ளலாம் எனவே தேடுதல் வேட்டையின் பொழுது ஒரு நல்ல அணியை உடன் அழைத்து செல்ல வேண்டும் இதுவே ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு நிகழ்வதற்காக ஒருவர் முதலில் கற்றுக் கொள்ள வேண்டிய அனுபவமாகும் இன்றைய விரிவுரையை நான் இத்துடன் முடிக்க இருக்கிறேன் ஆனால் அடுத்த விரிவுரையில் தேவைகளை அறிதல் மற்றும் அதனால் ஏற்படும்பிரச்சனைகளை கண்டறிதல் போன்றவற்றை மேலும் விவரமாக பார்க்கலாம் மிக்க நன்றி